Ethics in Engineering Practice Prof Susmita Mukhopadhyay Vinod Gupta School of Management Indian Institute of Technology Kharagpur Lecture - 40 Leadership Styles Ethical Conduct Contd விரிவுரை 40 தலைமை பாங்குகள் மற்றும் நெறிமுறை நடத்தை தொடர்கிறது வருக இன்று நாம் சாய்ந்தமருது தோன்றிய தலைமைத்துவத்தின் வடிவங்கள் குறித்து விவாதிக்க உள்ளோம் இந்த தலைமைத்துவ பாணிகளின் நெறிமுறை தாக்கங்கள் என்ன பொறியியலாளர்கள் இந்த தலைமைத்துவ பாணியைக் காட்டும்போது சவால்கள் என்ன அவர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்புகள் என்ன என்பதைப் பார்க்க முயற்சிப்போம் ஸ்லைடு நேரம் 0047 பார்க்கவும் இன்று நாம் விவாதிக்கப் போகும் தலைமைத்துவ பாணிகள் பரிவர்த்தனை நிலைமாற்ற அதிகாரம் நெறிமுறை மற்றும் உண்மையான தலைமைத்துவ வேலைநிறுத்தம் அதோடு தார்மீக தலைமையையும் மீண்டும் மதிப்பாய்வு செய்வோம் ஸ்லைடு நேரம் 0103 பார்க்கவும் பரிவர்த்தனை தலைமையுடன் தொடங்குகிறது எனவே 1985 ஆம் ஆண்டில் பாஸின் கூற்றுப்படி பரிமாற்ற செயல்முறையாக இருக்கும் ஒரு தலைமையின் விளைவாக நமது விளிம்பு முன்னேற்றத்தின் அளவுகளில் மாற்றங்கள் காணப்படும்போது பரிவர்த்தனை தலைமை இருப்பதாகக் கூறப்படுகிறது பின்தொடர்பவர்களின் தேவைகளுக்கு இடையிலான ஒரு பரிவர்த்தனை அவர்களின் செயல்திறன் அவர்களின் தலைவருடனான வெளிப்படையான அல்லது மறைமுகமான ஒப்பந்தங்களுக்கு அளவிடப்பட்டால் பூர்த்தி செய்யப்படுகிறது நாம் இங்கே என்ன பார்க்கிறோம் நீங்கள் பரிவர்த்தனைகளைப் பற்றிப் பேசும்போது அது ஒரு பரிமாற்ற செயல்முறையைப் போன்றது சில நேரங்களில் என்ன நடக்கிறது என்பது தலைவர்கள் பின்தொடர்பவர்களுக்கு அவர்கள் அமைத்துள்ள இலக்குகளின்படி உங்களிடம் அல்லது ஏதாவது சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் எனவே உங்களைப் போன்ற பின்தொடர்பவர்களிடமிருந்து அந்த செயல்திறனை எதிர்பார்ப்பது தலைவருக்கு சமமாக முக்கியம் பின்பற்றுபவரின் தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகின்றனவா இல்லையா என்பதைப் பார்ப்பது முக்கியம் எனவே பின்பற்றுபவரின் தேவைகள் அல்லது பின்தொடருபவரின் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் செயல்திறன் நடவடிக்கைகள் தங்கள் தலைவருடனான ஒப்பந்தங்கள் வரை இருந்தால் ஆனால் மீண்டும் நீங்கள் அவர்களைப் போலவே பார்க்கிறீர்கள் தலைவர் நீங்கள் வேலை ஒப்பந்தம் மற்றும் உளவியல் ஒப்பந்தம் பற்றி பேசும் போது அது ஒரே மாதிரியாக இருக்கிறது சில செயல்திறன் தரநிலைகள் பற்றி ஒருவருக்கொருவர் பின்பற்றுபவர் மற்றும் தலைவர் ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும் அது ஒரே மாதிரியாக இருக்கிறது காரியங்களைச் செய்யும் வழிகளில் காரியங்களைச் செய்யும் வழிகளில் அவர்களைப் போன்ற ஏதேனும் முன்னேற்றத்தை நீங்கள் கண்டால் அது அவர்களுக்குரியது என்று நாம் பேசுகிறோம் இது பரிவர்த்தனை தலைமை பாணியின் காரணமாகும் ஸ்லைடு நேரம் பார்க்கவும் 0319 கொடுக்கல் வாங்கல் தலைமைத்துவம் என்பது மேலதிகாரியும் கீழ்நிலையாளரும் பரஸ்பரம் பரஸ்பரம் செல்வாக்குச் செலுத்தும் பரிமாற்றங்களைக் குறிக்கிறது இதனால் ஒவ்வொன்றும் மதிப்புக்குரிய ஒன்றைப் பெறுகிறது எனவே நாம் ஏற்கனவே இதில் இருந்ததைப் போலவே இங்கே யூக்லால் கொடுக்கப்பட்டுள்ள வரையறை ஒருவருக்கொருவர் எதிர்பார்ப்புகளின் பரிமாற்றத்தைப் போன்றது மேலும் ஒருவருக்கொருவர் விஷயங்களைச் செய்வதற்கான வழிகளை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வது போன்றது எனவே அந்த வழக்கில் என்ன நடக்கிறது என்றால் அந்த செயல்முறை காரணமாக இருவரும் ஒருவருக்கொருவர் செயல்முறைக்கு மதிப்பு சேர்க்கும் இது நீங்கள் பரிவர்த்தனையைப் பற்றி பேசும்போது ஒரு உண்மையான அர்த்தமாகும் பொதுவாக பரிவர்த்தனை தலைமைத்துவத்தில் என்ன நடக்கிறது என்றால் பின்தொடர்பவர்களுக்கும் அவர்களின் தலைவர்களுக்கும் இடையே ஒரு வழி தகவல்தொடர்பு உள்ளது மேலும் பின்பற்றுபவர்கள் மற்றும் பின்பற்றுபவர்கள் நியமிக்கப்பட்ட பணியை முடிக்க வழிகாட்டுதல் வழங்கப்படுகிறது ஸ்லைடு நேரம் 0435 பார்க்கவும் எனவே நாம் பரிவர்த்தனைத் தலைமையை இந்த பொதுவான வழியில் எடுத்துக் கொண்டால் அதை ஒரு தகவல்தொடர்பு வழியாகப் பற்றிப் பேசும்போது தலைவர் ஒழுங்கைக் கொடுப்பது போலவும் அதைப் பின்பற்றுபவர் அதைப் பின்பற்றுவது போலவும் எடுத்துக் கொள்வோம் பின்னர் அது பின்பற்றுபவர் பகுதியாக சுயாதீன சிந்தனை ஊக்குவிக்காது பின்னர் அது செயல்திறன் கவனம் மற்றும் வெகுமதிகள் செயல்திறன் அடிப்படையாக கொண்டவை பின்னர் அது உறவு வளரும் குறைவாக கவனம் செலுத்துகிறது மற்றும் அது மாற்றம் எதிர்ப்பு மற்றும் தற்போதைய நிலையை பராமரிக்க கவனம் செலுத்துகிறது மற்றும் சுய நலன் முதன்மையானது ஸ்லைடு நேரம் 0533 பார்க்கவும் ஆனால் நீங்கள் பரிவர்த்தனையைப் பற்றிப் பேசும்போது அது ஒரு இருவழி பரிவர்த்தனையைப் போல நாம் அதை எடுத்துக் கொண்டால் அதை நாம் எவ்வாறு விளக்குகிறோம் என்பதைப் பொறுத்தது நாம் அதை ஒரு கருத்துப் பரிமாற்றமாக எடுத்துக் கொண்டால் ஒரு பின்தொடர்பவருக்கும் தலைவருக்கும் இடையில் விஷயங்களை எப்படிச் செய்வது என்பது போன்ற ஒரு பரிமாற்றம் இது நபரின் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் ஒரு புள்ளியாகவும் பயன்படுத்தப்படலாம் மேலும் அதைப் பின்தொடர்பவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதன் அடிப்படையில் பயன்படுத்தலாம் இது அவ்வாறு நடக்கலாம் இது ஒரு தலைவராக மிகவும் முக்கியமானது குறிப்பாக பொறியியல் நடைமுறைகள் மற்றும் வேறு எந்த தொழில்களுக்கும் தொடர்புடைய தலைவர்கள் மற்றும் பின்தொடர்பவர்களைப் பற்றி நீங்கள் பேசும்போது இது மிகவும் முக்கியமானது எனவே புதிய கண்டுபிடிப்புகளைப் பற்றி தன்னைப் புதுப்பித்துக் கொள்ள விரும்புவது மிகவும் முக்கியம் அதாவது தலைவர் போதுமான அளவு அறிவார்ந்தவராகவும் விஷயங்களைச் செய்வதில் பரந்த அனுபவத்தைக் கொண்டவராகவும் இருப்பதைப் போல இவ்வாறு நடக்கும் ஆனால் அவர் அல்லது அவள் புதிய தொழில்நுட்பங்கள் வரவிருக்கும் விஷயங்களின் புதிய பதிப்புகளைப் பற்றி புதுப்பிக்கப்படாமல் இருக்கலாம் இது ஜூனியர் பொறியாளர் விஷயங்களைச் செய்வதற்கான வெவ்வேறு வழிகளை அறிந்திருக்கிறது எனவே நாம் அதை ஒரு பரிவர்த்தனையாக எடுத்துக் கொண்டால் இது தலைவரிடமிருந்து வரும் திசை மற்றும் பின்பற்றுபவர் அதைப் பின்பற்ற வேண்டும் போன்றவற்றுக்கு இடையேயான தகவல்தொடர்பு மட்டுமே ஆகும் பின்னர் அது ஜூனியர்களுக்கு எதையாவது சொல்ல குறைந்த ஊக்கத்தை அளிக்கிறது ஒரு விவாத மனநிலைக்கு வருவது போல அது ஒரே உத்தரவுகளை நிறைவேற்றுவது மற்றும் தலைவரால் வழங்கப்படும் செயல்திறன் தரங்களுடன் ஒட்டிக்கொள்வது போன்றது ஆனால் இது ஒரு இரு வழி பரிவர்த்தனையாக இருந்தால் என்ன நடக்கிறது என்றால் நீங்கள் பணிகளில் கவனம் செலுத்தினாலும் நாம் பணிக்கான தரநிலைகளை அமைக்கிறோம் அல்லது தயாரிப்புக்கான தரநிலைகளை அமைக்கப் போகிறோம் என்றாலும் செயல்திறன் போன்ற அமைப்புகளை உருவாக்குவதில் இது உதவுகிறது எதிர்பார்க்கப்படும் குணங்கள் என்ன விஷயங்களைச் செய்வதற்கான வழிகள் என்ன என்பது குறித்து தலைவருக்கும் பின்தொடர்பவருக்கும் இடையில் இருவழி பரிவர்த்தனை இருந்தால் அது மிகவும் புதுப்பிக்கப்பட்ட பதிப்பைப் போல இருக்கலாம் இரண்டாவதாக நீங்கள் பரிவர்த்தனைகளைப் பற்றிப் பேசும்போது பரிவர்த்தனைகளுக்கும் ஆழமான அர்த்தம் இருக்கிறது எனவே நீங்கள் குறிப்பாக பரிவர்த்தனை மற்றும் நெறிமுறை நடத்தையை ஊக்குவிப்பதற்கான தலைமையின் பொருத்தத்துடன் பேசும்போது பின்தொடர்பவர்கள் தலைவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வது போலவும் தலைவர் பின்பற்றுபவரைச் செய்யச் சொல்வதைச் செய்வது போலவும் நீங்கள் அதை எடுத்துக் கொண்டால் அப்படியானால் அறநெறிப் பகுதியிலிருந்து சரியானதாக இருக்க வேண்டியது தலைவரின் மிக முக்கியமான பொறுப்பாகும் ஏனென்றால் அந்த நபர் தாமே ஏதாவது செய்யாத ஒன்றைப் பின்பற்றவில்லை என்றால் அதைச் செய்யுமாறு ஜூனியர்களிடம் சொல்ல முடியாது ஜூனியர்களும் அதைச் செய்வார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது எனவே மீண்டும் அது ஒரு பரஸ்பரம் ஒரு வகையான விஷயம் என்பதால் தலைவர் ஒரு குறிப்பிட்ட தரத்திற்குச் செயல்படுமாறு இளையவரிடம் கூறினால் குறிப்பிட்ட தரத்தை பூர்த்தி செய்ய அவர்களுக்கு போதுமான சுதந்திரம் வழங்கப்படும் என்று பின்பற்றுபவர்கள் எதிர்பார்ப்பார்கள் என்றும் ஜூனியர்கள் எதிர்பார்ப்பார்கள் எனவே நீங்கள் பரிவர்த்தனைகளைப் பற்றி பேசும் போது பரிவர்த்தனை போன்றது இது தரமான விநியோகத்தின் குறிக்கோளை நாம் பூர்த்தி செய்வதைப் போல வழங்க சில குறிக்கோள்களை அடைவதற்கான ஒரு செயல்முறையாகும் பின்னர் அது முக்கியமானது என்று அந்த ஒரு வழி பரிவர்த்தனை மட்டும் அல்ல ஆனால் அது ஒரு இரு வழி பரிவர்த்தனை இது முக்கியம் ஏனெனில் நான் பின்பற்றுபவர்கள் இருந்து ஏதாவது எதிர்பார்க்க முடியாது ஏனெனில் அவர்களின் தேவைகள் என்ன என்பதைப் புரிந்து கொள்ள நான் முயற்சிக்கவில்லை என்றால் அவர்களிடமிருந்து நாம் எதையாவது எதிர்பார்க்க முயற்சிக்கும் முன் அவர்களுக்கு என்ன வளங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை அவர்கள் அர்த்தப்படுத்துகிறார்கள் அவர்கள் முன்னேற்றம் போன்ற ஏதாவது ஒன்றை அவர்களுக்கு பரிந்துரைக்கிறார்கள் என்றால் அந்த பரிந்துரைகளை எடுக்கவோ அல்லது எடுக்கவோ நாம் தயாராக இருக்கிறோமா இல்லையா எனவே அந்த ஆலோசனைகளுக்கு நாம் திறந்திருக்க வேண்டும் என்பதை அது மேலும் விரும்புகிறது இறுதியில் ஊழியர் பரிந்துரைகளை வழங்குவதைப் போல வழிவகுக்கும் இல்லையெனில் ஊழியர் குறிப்பு கொடுப்பது அது என்ன நடந்திருக்கலாம் நான் எதையாவது சொன்னாலும் கூட அவர்கள் உணர்ந்தால் அது நாளின் முடிவில் கடினமாக இருக்கப் போவதில்லை அது தலைவரின் வார்த்தைதான் கடைசி வார்த்தை பின்னர் அவர்கள் வெளிப்படையாக அந்த முடிவுக்கு வந்து நான் இந்த போன்ற நீங்கள் இந்த போன்ற ஒரு இன்னும் செலவு குறைந்த வழியில் செய்ய முடியும் என்று ஏதாவது சொல்வதன் மூலம் நான் என்ன பெற வேண்டும் என்று நான் அதை வெளியே பெற என்ன நல்ல வழி தெரியும் இது ஒரு இருவழி பரிவர்த்தனை என்றால் நீங்கள் பெறும் அங்கீகாரம் மற்றும் உங்கள் பரிந்துரைகள் செயல்படுத்தப்படுவதைப் பார்க்கும் போது பயன்பாடு நிச்சயமாக சிறந்த செயல்திறனுக்காக உங்களை ஊக்குவிக்கிறது எனவே பரிவர்த்தனைகளின் அர்த்தத்தை நாம் எவ்வாறு புரிந்துகொள்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஸ்லைடு நேரம் 1133 பார்க்கவும் உருமாற்றும் தலைமைத்துவத்தில் அத்தகைய தலைவர்கள் அமைப்புகளையும் சமூகத்தையும் புத்துயிர் பெறச் செய்வதற்கும் மாற்றுவதற்கும் விஷயங்களைச் செய்கிறார்கள் உருமாற்றத் தலைமையானது அமைப்பின் குறிக்கோள்கள் மற்றும் நலன்களுடன் அடையாளம் காணவும் எதிர்பார்ப்புகளுக்கு அப்பால் செயல்பட அவர்களை ஊக்குவிக்கவும் தலைவர்கள் பின்தொடர்பவர்களை ஊக்குவிக்கும் ஒரு அணுகுமுறையை சித்தரிக்கிறது ஸ்லைடு நேரம் 1205 பார்க்கவும் உருமாற்றும் தலைவர்களின் முக்கிய பண்புகள் கவர்ச்சியாகும் அவர்கள் மற்றவர்களை மிகவும் உணர்ச்சிகரமான முறையில் பின்பற்ற ஊக்குவிக்கிறார்கள் தன்னம்பிக்கை அவர்களின் திறன் மற்றும் மதிப்பீட்டில் அதிக நம்பிக்கை மற்றும் மற்றவர்கள் இதை எளிதில் உணர்ந்து மாற்றத் தலைவர்களின் நடத்தையைக் கவனிப்பதன் மூலம் இதைப் பற்றி அறிந்து கொள்கிறார்கள் ஸ்லைடு நேரம் 1233 பார்க்கவும் உருமாற்றத் தலைவர்கள் பொதுவாக தொலைநோக்குப் பார்வை கொண்ட தலைவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஏனென்றால் நீங்கள் உருமாற்ற மாற்றங்களைப் பற்றிப் பேசும்போது நாம் ஒரு புதிய வாழ்க்கையைப் பார்க்க முயற்சிக்கிறோம் உங்கள் நிறுவனத்தை ஒரு புதிய வெளிச்சத்தில் பார்க்க விரும்புகிறோம் அது எதிர்காலத்தில் எப்படி இருக்கப் போகிறது என்பதைப் பார்க்க விரும்புகிறோம் எனவே அது பிரதிபலிப்பு சிந்தனை மற்றும் ஒரு பார்வை நிறைய செயல்படுகிறது எனவே அவர்கள் நிறுவனங்களில் தற்போதைய நிலையை மேம்படுத்த முடியும் எப்படி பற்றி யோசனைகள் வேண்டும் எனவே தனிப்பட்ட தியாகங்களைச் செய்வதாக இருந்தாலும் கூட விஷயங்களை சிறப்பாக மாற்றுவதற்கு என்ன தேவையோ அதைச் செய்ய அவர்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பு உள்ளது எனவே உருமாற்றத் தலைவர்கள் அமைப்பின் ஒரு சிறந்த பதிப்பைக் காண விரும்பும் தொலைநோக்குத் தலைவர்கள் மற்றும் அமைப்பின் ஒரு சிறந்த படத்தைப் பார்க்க விரும்பும் மற்றும் ஒருவேளை அவர்கள் அதற்காக தனிப்பட்ட தியாகங்களைச் செய்யத் தயாராக இருக்கலாம் எனவே அவை மிக உயர்ந்த சுற்றுச்சூழல் உணர்திறனைக் கொண்டுள்ளன ஏனெனில் அவர்கள் மீது திணிக்கப்படும் கட்டுப்பாடுகளை அவர்கள் புரிந்துகொள்கிறார்கள் அவர்கள் என்ன செய்ய முடியும் என்பதை அவர்கள் அறிவார்கள் மேலும் ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்பிற்குள் அவர்களால் அனைத்தையும் செய்ய முடியாது ஸ்லைடு நேரம் 1353 பார்க்கவும் அறிவார்ந்த உருவகப்படுத்துதல் எனவே அவை பிரச்சினையை அடையாளம் காணவும் இந்த சிக்கல்களைத் தீர்ப்பதற்கான ஆக்கப்பூர்வமான வழிகளை ஊக்குவிக்கவும் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தவும் பின்பற்றுபவர்களுக்கு உதவுகின்றன எனவே அவர்கள் தங்களுக்குக் கொடுக்கப்பட்ட பணியைச் செயல்படுத்துவதற்கான பணியைத் தனித்தனியாகப் பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆதரவு ஊக்குவிப்புக் கவனத்தைப் பின்பற்றுபவர்களுக்குக் கொடுக்கிறார்கள் ஸ்லைடு நேரம் 1423 பார்க்கவும் ஒழுக்கம் உருமாற்றத் தலைவர்கள் பின்பற்றுபவர்களையும் பெரிய அளவில் அமைப்புகளையும் பாதிக்கக்கூடிய அனைத்து முக்கிய முடிவுகளையும் எடுக்கும் அதே வேளையில் தார்மீக பகுத்தறிவின் உயர் மட்டங்களைக் கொண்டுள்ளனர் ஸ்லைடு நேரம் 1441 பார்க்கவும் எனவே இங்கே நாம் காண்பது உருமாற்றம் தரும் தலைவர்களைப் பற்றி நீங்கள் விவாதிக்கும்போது நாம் ஒரு தலைமைத்துவ பாணியில் கவனம் செலுத்துகிறோம் இது எதிர்காலத்தைப் பற்றி சிந்திக்கும் ஒரு தொலைநோக்குப் பார்வை கொண்டவரைப் போன்றது தனிப்பட்ட தியாகங்களின் இழப்பில் கூட அமைப்பின் மேம்பாட்டிற்காக விஷயங்களைச் செய்வது போன்றது இங்கே ஒரு கேள்வி வரக்கூடும் இது நிச்சயமாக முன்னுரிமை அமைப்பாகும் பங்குதாரர்கள் இருப்பார்கள் இங்கே நாம் அமைப்பின் குறிக்கோள் மற்றும் குறிக்கோள்களைக் காண்கிறோம் மற்றும் முக்கிய போன்ற புத்திசாலித்தனம் மூலம் உருமாற்றத் தலைமை சுழலும் மற்றும் அது அமைப்பு இலக்குகளை அடையாளம் காண பின்பற்றுபவர்கள் சொல்கிறது போன்ற ஒரு வழியில் நகர்கிறது மேலும் நிறுவனத்தை மறுசீரமைப்பதை நோக்கி முன்னோக்கி நகர்த்துவதற்கு உத்வேகம் பெற்றது போல அது ஒரு புதிய முகத்தைக் கொடுத்து அது எவ்வாறு வேறு வழியில் விஷயங்களைச் செய்ய முடியும் என்பதைப் பற்றி யோசித்து அது எவ்வாறு வேலை செய்ய ஒரு சிறந்த இடமாக இருக்க முடியும் என்பதைப் போன்றது எனவே அந்த விஷயங்கள் இருந்தால் என்னைப் போலவே பொறியாளர்களுக்கான அமைப்பு எவ்வாறு பொருள்படுகிறது என்பது மக்களின் நலனுக்காகவும் நல்வாழ்விற்காகவும் சிறந்த பங்களிப்பை எவ்வாறு வழங்குகிறது ஏனெனில் இது அவர்களின் முக்கிய தொழில்முறை நெறிமுறைகளில் ஒன்றாகும் எனவே நிறுவனத்தைப் பற்றிச் சிந்திப்பது சில நேரங்களில் நாம் தன்னிடமிருந்து தொடங்கி வெவ்வேறு பங்குதாரர்களின் முரண்பாடான தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் சில விஷயங்களின் சுய தியாகம் அபிலாஷைகளைப் போலவே இதுவும் நடக்கலாம் நான் என்னைப் பற்றியோ அல்லது நிறுவனத்தின் நலனைப் பற்றியோ நினைக்கிறேனா என்பதைப் பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் முன்னுரிமையும் தேவைப்படுகிறது எனவே சில நேரங்களில் அது நிறுவனத்தின் சார்பாகவும் பொது மக்களின் சார்பாகவோ அல்லது ஊழியரின் பொறுப்பின் சார்பாகவோ சிந்திப்பதற்கு இடையில் ஒரு தேர்வை செய்ய வரலாம் எனவே சில விஷயங்களின் நோக்கத்திற்காக நிறுவனத்தை மறுவடிவமைப்பு செய்வது பற்றி நீங்கள் பேசும்போது முக்கியமாக என்னிடம் வரும்போது இதைப் பற்றி நீங்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருக்கலாம் எனவே நிறுவனத்தை மறுவடிவமைப்பு செய்வது மற்றும் மறுசீரமைப்பது பற்றி நாம் பேசும் போதெல்லாம் நிறுவன நோக்கங்கள் மற்றும் நிறுவனத்தில் உள்ள ஊழியர்களின் தனிப்பட்ட நோக்கங்கள் ஒருவருக்கொருவர் பொருந்துவதைப் போல இல்லாமல் போகலாம் உங்கள் தனிப்பட்ட சுயநலத்தை அல்லது சில ஊழியர்களின் நலனை நீங்கள் தியாகம் செய்ய வேண்டியிருக்கலாம் என்பதைப் போலவே உங்கள் நிறுவனத்தை அதிக குறிக்கோளுக்குத் தயார்படுத்துங்கள் எனவே நீங்கள் உருமாற்றத் தலைவர்களைப் பற்றிப் பேசும்போது இவை சில பண்புகள் மற்றும் இவை நீங்கள் விரும்பும் நெறிமுறை சிக்கல்களைப் பொறுத்து சங்கடமான புள்ளிகளில் சிலவாகும் எங்கள் நிறுவனத்தின் சிறந்த நலனுக்காக ஒருவேளை மதிப்புக்குரிய ஒரு நபரின் உரிமையை தியாகம் செய்ய நாம் விரும்புகிறோம் எனவே நீங்கள் அவ்வாறு செய்கிறீர்கள் என்றால் ஒருவேளை நாம் அதை பயனுள்ள கண்ணோட்டத்தில் இருந்து நியாயப்படுத்தலாம் நீங்கள் என்ன செய்தாலும் அது பொதுமக்களின் அதிக நலனுக்காக உள்ளது அங்கு நீங்கள் பெறும் நன்மை என்ன ஒருவேளை செலவு இருக்கலாம் எனவே உங்கள் நிறுவனத்திலிருந்து நபர்களின் எண்ணிக்கையைக் குறைப்பது போல எனவே அப்படியானால் அது அதைப் புரிந்துகொள்வதற்கான ஒரு வழியாகும் ஆனால் முழு விஷயத்தையும் நோக்கிய நமது அக்கறையான அணுகுமுறையை நாம் எடுத்துக்கொண்டால் ஒருவேளை இந்த மக்களின் வேலைவாய்ப்பை நாம் பார்க்க வேண்டும் ஒருவேளை அவர்களுக்கு சில இழப்பீட்டுத் தொகையைக் கொடுக்கலாம் எனவே அவர்கள் அமைப்புடன் இல்லையென்றாலும் நிறுவனத்துடனான உறவின் பிணைப்பு ஒருபோதும் இறந்துவிடாது எனவே உங்கள் அணுகுமுறையை நீங்கள் எவ்வாறு எடுத்துக் கொள்கிறீர்கள் ஒரு உருமாற்றத் தலைவரை நீங்கள் சுடவில்லையா அல்லது உங்கள் பார்வையை நிறைவேற்றுவதை நோக்கி ஒரு அணுகுமுறையை நீங்கள் எவ்வாறு எடுக்கிறீர்கள் என்பதில் இயற்கை எப்படி இருக்கிறது என்பது மிகவும் முக்கியமானது ஸ்லைடு நேரம் 1915 பார்க்கவும் தலைவர்களுக்கு அதிகாரமளித்தல் தலைவர்களுக்கு அதிகாரமளித்தல் என்பது கூடுதல் பொறுப்பு மற்றும் வேலை மற்றும் வளங்களின் மீது முடிவெடுக்கும் அதிகாரத்தை வழங்குவதன் மூலம் தலைவர்களுடன் அதிகாரத்தைப் பகிர்ந்து கொள்ளும் செயல்முறையில் தலைமைத்துவ பாணியாகும் அத்துடன் கூடுதல் பொறுப்புகளை திறம்பட கையாள தேவையான ஆதரவையும் வழங்குகிறது எனவே தலைமைக்கு அதிகாரமளிப்பதில் நாம் இங்கே காண்பது என்னவென்றால் தலைவர் ஊழியர்களுக்கு கூடுதல் பொறுப்பு மற்றும் முடிவெடுக்கும் அதிகாரத்துடன் மட்டுமல்லாமல் வளங்களையும் பகிர்ந்து கொள்கிறார் ஸ்லைடு நேரம் 1953 பார்க்கவும் எனவே அந்த நபர் பணியைச் செய்வதற்கு அது ஒரு உதவியாக அமைகிறது யோசனைகளைப் பகிர்வது அல்லது நீங்கள் பொறுப்பு என்பதைப் போலச் சொல்வது போன்ற சில ஆதாரங்களை நாம் பகிர்ந்துகொள்வது மட்டும் போதாது மேலும் நீங்கள் அதில் உங்கள் அழைப்பை எடுக்கலாம் ஆனால் அது சமமாக பதிலளிக்கிறது அந்த நபருக்குச் செயல்படுவதற்கும் முடிவுகளை எடுப்பதற்கும் அதிகாரமளிக்கவும் சரியான ஆதாரங்களை நீங்கள் வழங்குவது போலவே இதுவும் முக்கியமானது மேலும் நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள் அல்லது அந்த நபர் என்ன முடிவு செய்தாலும் அது உங்கள் ஆதரவு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அது உங்கள் முடிவும் உங்கள் முடிவுதான் என்று சொல்லுங்கள் எனவே தலைமைக்கு அதிகாரமளிப்பது பற்றி நீங்கள் பேசும்போது அது உதாரணத்தைப் போலவே தானாகவே வழிநடத்துபவர்களில் ஒன்றாகும் எனவே நீங்கள் உங்கள் சொந்த வேலைக்கு உறுதிபூண்டிருந்தால் உங்கள் ஊழியர்கள் அர்ப்பணிப்புடன் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் எனவே உங்கள் அணியின் நோக்கங்களுக்காக கடினமாக உழைப்பதைப் பற்றி அது பேசுகிறது ஸ்லைடு நேரம் 2103 பார்க்கவும் எனவே நாம் பயிற்சி பற்றி பேசும் போது தலைமைக்கு அதிகாரம் அளிப்பது பற்றி பேசும் போதெல்லாம் இந்த வகையான விஷயங்கள் முக்கியமானவை எனவே இது உங்கள் குழு உறுப்பினர்களுக்கு கல்வியூட்டுவதற்கும் அவர்கள் தற்சார்புடையவர்களாக மாறுவதற்கும் உதவும் ஒரு செயலாகும் இந்த பிரிவில் செயல்திறன் மேம்பாடுகளைப் பற்றிய பரிந்துரைகளை வழங்குதல் மற்றும் அணி தற்சார்புடன் இருக்க உதவுதல் போன்ற நடத்தைகள் அடங்கும் ஸ்லைடு நேரம் 2127 பார்க்கவும் தலைமைக்கு அதிகாரமளிப்பதில் நாம் பங்கேற்பு முடிவுகளை எடுக்கிறோம் இது குழு உறுப்பினர்களின் தகவல் மற்றும் முடிவெடுக்கும் உள்ளீட்டைப் பயன்படுத்துவதாகும் எனவே குழு உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களையும் கருத்துக்களையும் விளக்க ஊக்குவிப்பது போன்ற நடத்தை இதில் அடங்கும் ஸ்லைடு நேரம் 2147 பார்க்கவும் தலைவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் முக்கிய பண்புகள் பின்வருமாறு முதலாவதாக நிறுவனத்தின் தொலைநோக்கு பணி மற்றும் தத்துவம் போன்ற தகவல்களை நிறுவனம் முழுவதும் பரப்புவது போன்ற வழிமுறைகளைத் தெரிவிப்பது எனவே நிறுவனத்தின் முடிவுகளை குழுவுக்கு விளக்குதல் மற்றும் நிறுவனக் கொள்கையில் புதிய முன்னேற்றங்கள் எவ்வாறு உள்ளன என்பதைப் பற்றி குழுவுக்குத் தெரியப்படுத்துதல் ஸ்லைடு நேரம் 2215 பார்க்கவும் அணி உறுப்பினர்களின் நலனில் அக்கறை காட்டுவது எனவே குழு உறுப்பினர்களின் கவலைகளைப் பற்றி விவாதிக்க நேரம் எடுத்துக்கொள்கிறது ஸ்லைடு நேரம் 2229 பார்க்கவும் எனவே நெறிமுறை நடத்தையை ஊக்குவிப்பதற்கான தலைமைக்கு அதிகாரம் அளிப்பதன் பொருத்தம் குறித்து நீங்கள் விவாதிக்கும்போது அதைப் பற்றி விவாதிப்பது மிக முக்கியமான தருணமாகும் ஏனென்றால் நீங்கள் பரிவர்த்தனைத் தலைமையைப் பற்றிப் பேசும் போதெல்லாம் உருமாற்றத் தலைமையைப் பற்றிப் பேசும்போது கட்டுப்பாடு இன்னும் தலைவரின் கையில்தான் இருக்கிறது என்பதை நாம் காண்கிறோம் பரிவர்த்தனைத் தலைமையைப் பற்றி நீங்கள் பேசும் போதெல்லாம் செயல்திறன் தரநிலைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் குறித்து தலைவர் தனது கருத்துக்களைத் தெரிவிக்கிறார் மேலும் அந்த பரிவர்த்தனையின் விளைவாக கடமைகள் மற்றும் பொறுப்புகளின் பரிமாற்றம் போன்ற பரிவர்த்தனையின் விளைவாக பின்பற்றுபவரிடமிருந்து குறிப்பிட்ட செயல்திறனை எதிர்பார்க்கிறார் இறுதிக் கட்டுப்பாடு நீங்கள் உருமாற்றத் தலைமையைப் பற்றிப் பேசும்போது அதைப் பற்றித் தீர்மானிப்பது தலைவருடன் உள்ளது நிறுவன நோக்கங்களைப் பற்றி நீங்கள் முதலில் சிந்திக்க விரும்புவதைப் பின்பற்றுபவர்களைத் தூண்டுவது போலவும் அதற்காகத் தன்னைத் தயார்படுத்திக் கொண்டு அதை நோக்கி நகர்வது போலவும் இது இருக்கிறது எனவே அமைப்பு உருமாற்றம் அடைந்து ஒரு புதிய வடிவத்தைப் பெறுவதைப் போல அது புதிய தொலைநோக்கு etcetera ஆனால் இன்னும் இங்கே அது ஆமாம் மற்றும் இல்லை என்ற இறுதி முடிவு அல்லது எதிர்கால முன்னோக்கு தலைவருடன் இருக்கும் தலைவருடன் உள்ளது தலைமைக்கு அதிகாரமளிப்பது போன்ற டிரான்ஸ் பற்றி நாம் பேசும்போது சுய நிர்வகிக்கப்படும் குழுக்களில் உண்மையான அதிகாரமளிக்கும் தலைமை உண்மையில் தலைவரற்ற குழுவைப் போல உண்மையானதாக மாறும் குழு உறுப்பினர்கள் தங்கள் சொந்த முடிவுகளை எடுப்பதற்கும் அணியை அல்லது நிறுவனத்தை முன்னோக்கி நகர்த்துவதற்கும் போதுமான அறிவுத்திறன் கொண்டவர்களாக இருக்கும்போது அறநெறித் தலைமையின் கண்ணோட்டத்தில் இது மிகவும் முக்கியமானது என்னவென்றால் ஏதாவது ஒன்றைச் செய்ய நான் உங்களுக்கு அதிகாரம் அளிக்கும்போது நான் உங்களுக்கு அதிகாரத்தைக் கொடுக்கிறேன் என்று அர்த்தம் அதுமட்டுமல்ல பொறுப்பும் வருகிறது நான் உண்மையிலேயே உங்களுக்கு அதிகாரம் அளிக்கிறேன் என்றால் சில விஷயங்களைப் பற்றி முடிவுகளை எடுக்க உங்களுக்கு அதிகாரம் அளிக்கிறேன் என்று அர்த்தம் அந்த வழக்கில் அதிகாரம் பெற்ற நபர் இந்த அதிகாரத்தைப் புரிந்து கொள்ள வேண்டும் இது கொடுக்கப்பட்ட ஒரு மகத்தான பொறுப்பாகும் இது நீங்கள் பொறுப்புடைமை மற்றும் பொறுப்பைப் பற்றிப் பேசுவதைப் போல பரஸ்பரம் மாற்றப்பட வேண்டும் மேலும் இந்த அதிகாரமளிக்கும் தலைமை பாணியைப் போன்ற எச்சரிக்கையின் ஒரு புள்ளி மக்கள் அதிகாரம் பெற்றிருப்பதைப் போல நாம் காணும் இடத்தில் செய்யப்படும் ஒரு உதட்டுச் சேவையாக மட்டும் இருக்கக்கூடாது அது குற்றம் சாட்டும் வகையான விஷயத்தைக் கடந்து செல்கிறது என்பதைக் காட்டுவதற்காக போன்ற நான் சில விஷயங்களைப் பற்றி ஒரு முடிவை எடுக்க ஒருவேளை என்ன போன்ற என்ன பற்றி அதிகாரம் மற்றும் அதிகாரம் இருந்தால் பின்னர் அது மிகவும் தர்க்கரீதியாக வருகிறது யாருக்கு நான் அதிகாரம் அளிக்கிறேன் அதிகாரம் பெறுவதற்கு போதுமான திறமையான நபர் அதிகாரம் பெற அல்லது இல்லை போதுமான திறன் கொண்ட நபர் உள்ளது ஆனால் பொறுப்பு மற்றும் பொறுப்புடைமையின் ஒரு பகுதியைப் புரிந்து கொள்ளாமல் நீங்கள் மக்களுக்கு அதிகாரம் அளிக்கிறீர்கள் என்றால் அது வேலையைக் கடந்து செல்வதற்கான ஒரு வழியாக இருக்கலாம் ஏதாவது செய்யும் பொறுப்பிலிருந்து ஒரு தலைவராக உங்கள் கைகளை கழுவுவதை அவர்களிடமிருந்து விலக்கி வைப்பதற்கான ஒரு வழியாக இது இருக்கலாம் மற்றும் நீங்கள் போன்ற ஒப்புக்கொள்வது ஒருவேளை ஏதாவது ஏதாவது தவறு நடக்கும் போது இந்த இன்னும் தெளிவாக இருந்தால் யார் அது குற்றம் பகிர்ந்து எனவே நீங்கள் ஒரு அதிகாரமளிக்கும் தலைமையை செய்கிறீர்கள் என்றால் அதன் ஆபத்து பகுதியையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆபத்துப் பகுதியைப் பற்றி மக்களுக்குத் தெரியப்படுத்தியிருக்கிறோமா அபாயங்களைக் கவனித்துக்கொள்ள அவர்களுக்குப் போதுமான பயிற்சி அளித்திருக்கிறோமா அல்லது மற்றவர்களுக்குப் பழியைச் செலுத்துவதற்காகவே நாம் மூலோபாயத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் இதைப் பற்றி முடிவு செய்தவர்கள் நாம் அல்ல என்பதைப் போல நாம் சொல்வோம் நாம் இந்த காரியத்தைச் செய்தவர்கள் அல்ல மற்றவர்கள்தான் அதைச் செய்ய அதிகாரம் பெற்றிருந்தார்கள் எனவே அதிகாரமளித்தலுக்குப் பின்னால் உங்கள் நோக்கம் என்ன அதை நீங்கள் எவ்வாறு செய்கிறீர்கள் என்பது நிறுவனத்தில் நெறிமுறை நடத்தையை ஊக்குவிப்பது போன்ற அடிப்படையில் முக்கியமானது ஸ்லைடு நேரம் 2717 பார்க்கவும் அடுத்து நாம் நெறிமுறை தலைமைக்கு வருவோம் நெறிமுறை தலைமைத்துவம் என்பது தனிப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் தனிநபர்களுக்கிடையிலான உறவுகள் மூலம் நெறிமுறை ரீதியாக பொருத்தமான நடத்தையை நிரூபிப்பது மற்றும் இருவழி தகவல்தொடர்பு வலுவூட்டல் மற்றும் முடிவெடுக்கும் மூலம் அத்தகைய நடத்தையை பின்பற்றுபவர்களுக்கு ஊக்குவிப்பது என வரையறுக்கப்படுகிறது எனவே நீங்கள் நெறிமுறைத் தலைமையைப் பற்றிப் பேசும் போதெல்லாம் அது சில விதிமுறைகள் நிலையான விதிகள் மற்றும் நிலையான இயக்க செயல்முறைகளைக் கொண்டிருப்பதைப் பற்றி பேசுகிறது எனவே இது தனிப்பட்ட செயல்கள் மற்றும் தனிப்பட்ட உறவுகள் மூலம் பொருத்தமான நடத்தையின் நெறிமுறைகளின் ஒரு நிரூபணமாகும் அந்த நடத்தைகளை ஊக்குவிப்பதற்கான வழியைப் போலவே விதிமுறைகளின்படி பின்பற்றவும் இரு வழி தகவல்தொடர்பு வலுவூட்டல் மற்றும் முடிவெடுக்கும் மூலம் விதிமுறைகளின்படி செல்லவும் ஸ்லைடு நேரம் 2815 பார்க்கவும் அறநெறித் தலைமையின் சாராம்சம் மற்றவர்களுக்கு சேவை செய்வதும் பின்னர் பின்பற்றுபவரின் நன்மை மற்றும் அமைப்பின் அரசாங்கத்துடன் ஒரு உலகம் குறித்து அக்கறை கொண்ட நிறுவனத்தில் உள்ள நெறிமுறையற்ற நடைமுறைகளுக்கு எதிராக குரல் எழுப்புவதும் ஆகும் எனவே வெகுமதிகள் மற்றும் அபராதங்கள் அறநெறி அல்லது நெறிமுறையற்ற நடத்தைக்கு நியாயமாக விதிக்கப்படுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஸ்லைடு நேரம் 2851 பார்க்கவும் நிறுவனத்தில் நீதி மீது கவனம் செலுத்துகிறது எனவே நிறுவனத்தில் நெறிமுறையற்ற நடைமுறைகளுக்கு எதிராக ஊழியர்கள் சுதந்திரமாக குரல் எழுப்ப உதவுகிறது ஸ்லைடு நேரம் 2905 பார்க்கவும் எனவே நெறிமுறை நடத்தையை ஊக்குவிப்பதற்கு நெறிமுறைத் தலைமை மிகவும் முக்கியமானது ஏனென்றால் நீங்கள் அதைப் பற்றிப் பேசும்போது சில குறிப்பிட்ட தரநிலைகள் மற்றும் விதிகளைப் பற்றி பேசுகிறார்கள் எனவே அது உண்மையில் நெறிமுறை நடத்தையை ஊக்குவிப்பதற்கான ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட வழிகளைப் பற்றி பேசுகிறது எனவே அந்த விஷயத்தில் நெறிமுறைகளின் குறியீடுகள் அனைவருடனும் ஒவ்வொரு விவரத்திலும் எழுதப்பட வேண்டும் ஏனெனில் நேரம் மற்றும் சூழ்நிலைகளின் மாறிவரும் தன்மையைப் போல நாம் புரிந்து கொள்ள முடியும் எனவே ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் உள்ள சவால்களும் வேறுபட்டதாக மாறக்கூடும் மேலும் நிலைமையைப் பொறுத்து மற்ற விஷயங்கள் கூட மாறாமல் இருக்கும்படி கோரலாம் நீங்கள் இப்படித்தான் நடந்து கொள்ளப் போகிறீர்கள் எனவே நிறுவனமயமாக்கப்பட்ட சில செயல்முறைகளைச் செய்வது பற்றி நாம் பேசும் போதெல்லாம் எனவே அன்றாட நிகழ்வுகளைப் பற்றி ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பும் நெறிமுறை நடத்தை போன்ற நெறிமுறைகளை கவனித்துக் கொள்வதற்கும் முன்பு நாம் குறிப்பிடக்கூடியவற்றைக் குறிப்பிடலாம் எனவே ஒரு நெறிமுறைத் தலைமையை வைத்திருப்பது மிகவும் முக்கியம் ஸ்லைடு நேரம் 3025 பார்க்கவும் உண்மையான தலைமை பின்னர் உண்மையான தலைமை என்பது நேர்மறையான உளவியல் திறன்கள் மற்றும் ஒரு நேர்மறையான நெறிமுறை சூழல் ஆகிய இரண்டையும் ஈர்த்து ஊக்குவிக்கும் தலைவர் நடத்தையின் ஒரு வடிவத்தைக் குறிக்கிறது அதிக சுய விழிப்புணர்வை ஊக்குவித்தல் மற்றும் உள்ளார்ந்த தார்மீக முன்னோக்கு சமநிலை தகவல் மற்றும் தொடர்புடைய வெளிப்படைத்தன்மை செயலாக்கம் மற்றும் நேர்மறையான சுய வளர்ச்சியை ஊக்குவிக்கும் பின்தொடர்பவர்களுடன் பணிபுரியும் தலைவர்களின் பகுதி எனவே நாம் நம்பகத்தன்மையைப் பற்றி பேசும் போதெல்லாம் நீங்கள் உண்மையான தன்மையைப் பற்றிப் பேசும்போது நேர்மையை வெளிப்படுத்தும் முக்கிய பூனை பின்வாங்கல்களின் மூலம் நாம் பெறுகிறோம் என்பதற்கான ஒரு அறிகுறியாகும் எனவே நிகழ்ந்ததில் உண்மைத்தன்மை எனவே நாம் உணரும் மற்றும் நடந்துகொள்ளும் விதத்தில் விஷயங்களைச் செய்வதற்கான ஒரு வழியில் உண்மைத்தன்மை எனவே இது தொடர்புடைய வெளிப்படைத்தன்மையைப் பற்றி பேசுகிறது பேச்சுவார்த்தைகள் தகவல்களின் சீரான செயலாக்கத்தைப் போன்றது மேலும் இது நிறைய சுய வளர்ச்சிக்கு உதவுகிறது நேர்மறையான மலர் சுய வளர்ச்சி ஏனென்றால் நீங்கள் ஒருமைப்பாட்டைப் பற்றிப் பேசுகிறீர்கள் என்றால் முரண்பாடான சூழ்நிலைகள் எவையேனும் நமக்கு வரலாம் ஏனெனில் நேர்மை மற்றும் நேர்மையின் நற்பண்புகளால் நாம் விரும்புகிறோம் அது ஒரு நேர்மறையான சுய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் நமது பாதையைத் தேர்ந்தெடுக்க உதவும் ஸ்லைடு நேரம் 3211 பார்க்கவும் உண்மையான தலைவர்கள் பின்வரும் ஐந்து பண்புகளை நிரூபிக்கிறார்கள் அவர்கள் தங்கள் நோக்கத்தை புரிந்துகொள்கிறார்கள் அவர்களின் மையமானது அவர்கள் இதயத்திலிருந்து வழிநடத்தும் திட மதிப்புகளை அடிப்படையாகக் கொண்டது ஸ்லைடு நேரம் 3225 பார்க்கவும் அவர்கள் இணைக்கப்பட்ட உறவுகளை நிறுவுகிறார்கள் நிச்சயமாக அவர்கள் சுய ஒழுக்கத்தை நிரூபிக்கிறார்கள் எனவே நாம் நேர்மையைப் பற்றி பேசும் போதெல்லாம் நீங்கள் உண்மைத்தன்மையைப் பற்றி பேசும்போது எனவே எல்லா இடங்களிலும் பரவியுள்ள தரங்களைப் போன்ற சூழ்நிலைகள் இருக்கும் மேலும் நாம் பேசும் போதெல்லாம் இந்த சூழ்நிலைகளைப் பற்றி பேசலாம் ஒருவேளை நீங்கள் ஒரு திட்டத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் ஒப்புதல் அளிக்கும் அதிகாரியாக இருக்கிறீர்கள் ஸ்லைடு நேரம் 3307 பார்க்கவும் பின்னர் உங்கள் திட்டம் சுவாரஸ்யமாக இல்லை இது மற்ற ஆர்வமுள்ள பங்குதாரர்கள் இருக்க முடியும் உங்கள் திட்டம் கவனித்துக் கொள்ளப்படவில்லை அல்லது அது அல்லது அது அந்த பங்குதாரர் போன்ற பேசுகிறது அது நல்ல தரமான விஷயங்களை கொடுக்கவில்லை என்ன ஒரு வணிக செய்ய வேண்டும் எனவே அது உங்களுக்கு பரிசுகள் லஞ்சம் மற்றும் பிற விஷயங்களைக் கொடுக்கும் வழியைப் பற்றி பேசலாம் பின்னர் அது இந்த ஒருமைப்பாட்டைப் பற்றி பேசுகிறது உண்மையான தலைமை பாணி இது உங்கள் பார்வை உங்கள் புரிதல் ஆகியவற்றுடன் ஒட்டிக்கொள்வதற்கு உதவுகிறது நீங்கள் உண்மையானதைப் போல இருக்கிறீர்கள் இவைகளைப் பொருட்படுத்தாமல் கூட இது முக்கியம் சூழ்நிலைகளில் இருக்கும் விஷயங்கள் லஞ்சம் மற்றும் உங்களுக்குக் கொடுக்கப்பட்ட பரிசுகளைக் கொடுப்பதன் அடிப்படையில் உங்களுக்கு நிறைய சலனங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு உண்மையான தலைவராக நீங்கள் அந்த விஷயங்களைச் செய்வதற்கு ஆம் என்று சொல்லப் போகிறீர்கள் ஏனெனில் அவர்கள் கொடுக்கும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் தரத்தை அவர்கள் பயிரிடுகிறார்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் இது உயர் தரமான உற்பத்திப் பொருளின் உற்பத்திக்கு அவசியமான தரநிலைகளைப் பொறுத்தவரை குறியீட்டிற்குப் பிறகு அல்ல எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் உண்மையான தலைமை உண்மையில் உங்கள் ஒருமைப்பாட்டைப் பராமரிக்கப் பேசும் அந்த பகுதியில் கவனம் செலுத்துவதைப் போல பேசுகிறது பரிசு ஒருவேளை ஈர்க்கும் மிகவும் வகையான கொடுக்கப்பட்ட லஞ்சம் கொடுக்கப்பட்ட ஏனெனில் சுய ஒழுக்கம் நிறைய கொண்ட எப்படி எடுத்து போன்ற ஒருவேளை நீங்கள் அந்த பொறியில் விழும் என்று ஒரு சாத்தியம் இருந்தால் ஆனால் நேர்மை ஒரு நபர் இருக்க பொருட்டு ஒரு உண்மையான தலைவர் இருக்க பொருட்டு அது நபர் இந்த விளையாட்டு கடக்க மற்றும் மிகவும் பச்சை நிலைமை இந்த வகை புறக்கணிக்க சுய ஒழுக்கம் நிறைய தேவைப்படுகிறது மற்றும் போன்ற பெரிய மக்கள் பாதுகாப்பு மற்றும் சுகாதார பிரச்சினைகள் கவனம் செலுத்த போன்ற தொழில்முறை மதிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட நோக்கம் கவனம் செலுத்த வேண்டும் போன்ற ஸ்லைடு நேரம் 3531 பார்க்கவும் நாம் ஃபர் மற்றும் பலர் படி தார்மீக தலைமை பற்றி பேசுவோம் அது நவீன தார்மீக தலைமை ஒரு தலைவரின் தனிப்பட்ட நேர்மை மற்றும் சுயநலம் வேலை அர்ப்பணிப்பு மற்றும் உதாரணம் மூலம் முன்னணி என பணியிடத்தில் நிரூபிக்க முடியும் எனவே மேற்கத்திய நாடுகள் தார்மீகத் தலைமையின் இரண்டு அம்சங்களை அடையாளம் காண்பது போல முன்மாதிரியாக்கம் நான் சுயநலத்துடன் செயல்படவில்லை ஸ்லைடு நேரம் 3603 பார்க்கவும் தார்மீகத் தலைவர்கள் 7 உயர்ந்த தார்மீகத் தலைவர்களைக் கொண்டிருக்கிறார்கள் 7 முக்கியப் பண்புகளைக் கொண்டுள்ளனர் ஒரு வலுவான அறநெறித் தன்மையைக் கொண்டிருப்பது சரியானதைச் செய்வதில் பேரார்வம் கொண்டவர்கள் தார்மீகரீதியில் செயலூக்கமுள்ளவர்கள் நமது பங்குதாரர்களை உள்ளடக்கியிருப்பது என்பது எந்தவொரு ஆலோசனைகளையும் பற்றி சிந்திக்கும் முன் அனைத்து பங்குதாரர்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதாகும் ஸ்லைடு நேரம் 3635 பார்க்கவும் எனவே அவர்கள் நேர்மையுடன் ஒரு ஆவேசத்தைக் கொண்டுள்ளனர் மேலும் அவர்கள் கொள்கை ரீதியான முடிவெடுப்பவர்களைப் போன்றவர்கள் அவர்கள் முடிவுகளை எடுக்கும்போது சில மதிப்புகளைக் கடந்து செல்கிறார்கள் எனவே இது ஞானத்தின் நெறிமுறைகளை மேலாண்மை ஞானத்துடன் ஒருங்கிணைக்கிறது எனவே நாம் தார்மீகத் தலைமையைப் பற்றிப் பேசும் போதெல்லாம் மதிப்பு சார்ந்த தலைவரைப் பற்றிப் பேசும்போது நாம் இங்கே என்ன காண்கிறோம் நாம் மீண்டும் நியாயத்தைப் பற்றிப் பேசுகிறோம் நம்பகத்தன்மையைப் பற்றிப் பேசுகிறோம் நாம் நேர்மையைப் பற்றிப் பேசுகிறோம் விஷயங்களைச் செய்யும் வழிகளில் உங்கள் நோக்கத்தில் நேர்மை நேர்மையைப் பற்றிப் பேசுகிறோம் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் அல்லது பேசுகிறீர்கள் அது ஒரு கொள்கை முடிவு எடுப்பது போல் இருக்கிறது மேலும் அந்த விஷயங்களை நிர்வகிப்பதில் நீங்கள் எவ்வாறு முன்னேறுகிறீர்கள் என்பதைப் போலவே கொடுப்பது பற்றியும் நெறிமுறைகளை நிர்வாக ஞானத்தில் நெறிமுறை ஞானத்துடன் ஒருங்கிணைப்பது போலவும் அது பேசுகிறது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையைப் புரிந்துகொண்டு அதன் நன்மை தீமைகளைப் புரிந்துகொண்டு பின்னர் அதைப் பற்றி ஒரு குறிப்பிட்ட முடிவை எடுப்பது ஒரு நபராக உங்களை வளப்படுத்துவதைப் போல அறநெறிகளின் ஆண்டுகளும் ஆண்டுகளும் நடைமுறையில் உள்ளன மூலோபாய சிந்தனையை எப்படிச் செய்வது மக்களைப் பற்றி எப்படிச் சிந்திக்க வேண்டும் தொழில்நுட்பத்தைப் பற்றி எப்படிச் சிந்திக்க வேண்டும் ஒரு குழுவில் எவ்வாறு வேலை செய்வது என்பது போன்ற தனிப்பட்ட உறவைப் பற்றி எப்படிச் சிந்திக்க வேண்டும் போன்ற அறிவுடன் நிர்வாக ஞானம் வளப்படுத்துகிறது எனவே நீங்கள் தார்மீகத் தலைவர்களைப் பற்றிப் பேசும்போது அது இந்த இரண்டு உணர்வுகளையும் ஒருங்கிணைக்க முயற்சிக்கிறது எனவே அந்தக் கேள்வியில் நாம் எதைச் செய்தாலும் நமது குணநலன்களின் நிலைத்தன்மை அவளுடைய அறிவின் தெளிவும் மற்றவர்களுடன் விஷயங்களைப் பகிர்ந்து கொள்வதற்கான வெளிப்படையான தன்மையும் நேர்மையும் அதன் ஒரு முக்கிய அம்சமாகும் ஸ்லைடு நேரம் 3837 பார்க்கவும் தார்மீகத் தலைமையின் ஒரு உணர்வைப் பற்றி நீங்கள் பேசும்போது அது ஒரு பொது நன்மைக்கு உதவுகிறது அது தனிப்பட்ட மற்றும் கூட்டு மாற்றத்தை ஊக்குவித்து குழுவின் ஒற்றுமையைப் பாதுகாத்து வலுப்படுத்துவதாகும் எனவே எந்தக் குழு உருவாக்கப்பட்டதோ அந்தப் பணிகளைச் செய்வதும் அந்தக் குழுவுக்கு சாத்தியமான உறுப்பினர்களை உருவாக்குவதும் தார்மீகத் தலைமையின் சில பண்புகளாகும் ஸ்லைடு நேரம் 3913 பார்க்கவும் நாம் அதைப் பற்றிப் பேச வேண்டும் என்பது முக்கியமாகச் சிதறடிக்கப்படுகிறது ஏனென்றால் இந்த ஒருமைப்பாட்டு உணர்வு பங்களிக்கும் இந்த உணர்வு எத்தகைய சலனமும் வரக்கூடும் என்பதைப் போன்ற இந்த உணர்வு நான் என் பாதையில் ஒட்டிக்கொள்வேன் இது எல்லாவற்றிலிருந்தும் வந்ததைப் போன்ற ஒரு எதிர்பார்ப்பு எனவே அது பலரிடையே சிதறடிக்கப்படுகிறது எனவே அவர்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் வகைப்படுத்தப்படுகிறார்கள் எனவே மற்றவர்களை தன்னலமற்ற தாழ்மையான செவிமடுப்பது ஏனெனில் பல பிரச்சினைகள் சரியான முறையில் கேட்பதன் மூலம் தீர்க்கப்படுகின்றன எனவே நீங்கள் விஷயங்களை சரியாகக் கேட்கவில்லை என்பதால் நடக்கும் அதைப் பற்றிய சரியான அறிவை நாம் பெறவில்லை எனவே கேட்டு பின்னர் பிரதிபலிப்பு மற்றும் விடாமுயற்சி ஏனெனில் நீங்கள் சில எதிர்கால விஷயங்களை நினைத்து மற்றும் நீங்கள் அவற்றை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அதை மற்ற சாத்தியமான விருப்பங்களை கண்டுபிடிக்க அதை பிரதிபலிக்க வேண்டும் ஸ்லைடு நேரம் பார்க்கவும் 4029 தார்மீக நடத்தையை ஊக்குவிப்பதற்கு தார்மீகத் தலைமை மிகவும் முக்கியமானது ஏனென்றால் சரி தவறு நீதி மற்றும் நியாயம் பற்றிய இந்த உணர்வு நெறிமுறை விவாதத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் அந்த நபர் பின்பற்றும் கொள்கைகள் மதிப்புகள் இருந்து வரும் மற்றும் அது ஒருவேளை விற்பனையாளர்கள் தேர்வு வரும் போது முன்னுரிமை வரும் போது அது பொருட்கள் தேர்வு வரும் போது வரும் போது அது பொருட்கள் தேர்வு வரும் ஏனெனில் நாம் ஒவ்வொரு கட்டத்திலும் பொறியியல் மிகவும் முக்கியம் என்று புரிந்து ஏனெனில் நீங்கள் தார்மீக தலைமை நீதி மற்றும் நேர்மை பேசும் போது நாம் இந்த நோக்கங்களை நினைத்து போது கூட தன்னலமற்ற இருப்பது பேசுகிறீர்கள் நாம் யாருடைய நன்மை நன்மை நாம் பேசும் மற்றும் நாம் எப்படி இருக்க முடியும் பயனாளிகளின் கீழ் முன்னும் பின்னுமாக கவனம் செலுத்த உதவும் நாம் சில விஷயங்களை செய்ய முடியும் எனவே நாம் சரியான பாதையில் இருப்பதைப் போல இருக்கிறோம் we உண்மையில் இது நாம் விஷயங்களை நியாயமாகச் செய்வது போல் தெளிவாகத் தெரிகிறது எனவே நாம் இங்கு விவாதித்த தலைமைத்துவ பாணிகள் தகவல் தொழில்நுட்ப உருமாறும் தலைமை அது பரிவர்த்தனை தலைமை அது நெறிமுறை தலைமை தார்மீக தலைமை மற்றும் உண்மையான தலைமை இந்த கலந்துரையாடலின் மூலம் நீங்கள் புரிந்து கொள்ள முடிந்தால் நீங்கள் பரிவர்த்தனை தலைமையைப் பற்றி பேசும்போது அது உங்கள் ஜூனியர்களுடன் உங்கள் கருத்துக்களை எவ்வாறு பரிமாறிக்கொள்கிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்துகிறது நீங்கள் எவ்வாறு வெளிப்படுத்துகிறீர்கள் விஷயங்கள் எவ்வாறு செய்யப்படும் உங்கள் வேலைகளை உங்கள் ஜூனியர்களுக்கு எவ்வாறு விளக்குகிறீர்கள் அவர்களிடம் உங்கள் எதிர்பார்ப்புகள் உருமாறும் தலைமைத்துவத்தைப் பற்றி நீங்கள் பேசும்போதெல்லாம் உங்கள் ஜூனியர்களைப் புரிந்துகொள்வது மற்றும் அமைப்பின் நோக்கங்களையும் அவர்களுக்கு புரியவைப்பது போல பேசுகிறீர்கள் தலைமைத்துவத்தை மேம்படுத்துவது பற்றி நீங்கள் பேசும்போதெல்லாம் அது பெரிய அளவில் பொதுமக்களின் மொத்த வளர்ச்சிக்கு பங்களிப்பதை நீங்கள் எவ்வாறு பார்க்க விரும்புகிறீர்கள் என்பது உருமாறும் மற்றும் பரிவர்த்தனை மற்றும் தலைமைத்துவத்திற்கு இடையிலான தொடர்பை விரிவாக்குவது போன்றது ஒரு குறிப்பிட்ட களத்தை வளப்படுத்துவதற்கு சாதகமாக பங்களிக்க உங்கள் புதிய நபர்களுக்கு நீங்கள் அதிகாரம் அளிக்கும் இடத்தில் ஆனால் அது சரியான வழியில் செய்யப்பட வேண்டும் அதிகாரம் அளிக்கும் நோக்கம் மிகவும் முக்கியமானது நான் பலிகடாவாக மாற வேண்டும் என்பது போல இருக்கக்கூடாது உங்கள் ஜூனியர்ஸ் ஒருபோதும் பலிகடாவாக நடத்தப்படக்கூடாது எனவே உங்கள் சில பொறுப்புகளில் இருந்து நீங்கள் தப்பிக்கிறீர்கள் நீங்கள் விரும்புவதைப் பகிர்வதைக் குறை கூறும்போது இளையராஜா விரல்களை சுட்டிக் காட்டியவர் ஒருவேளை அலட்சியமான செயல்களைப் போல இருக்கலாம் என்பதற்காக சிலரின் கீழ் சிக்கிக் கொள்ளும் நபராக இருக்கலாம் எனவே கடந்த காலங்களில் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நாம் விவாதித்தோம் இது மிகவும் முக்கியமானது உங்கள் அமைப்பின் கலாச்சாரம் என்ன நீங்கள் அதிகாரம் செலுத்தும் போது உங்கள் பொறுப்பை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் நீங்கள் அதிகாரம் அளிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கொடுக்கும் வளங்கள் என்ன நீங்கள் உண்மையான தலைமை மற்றும் நெறிமுறை தலைமை பேசும் போது இருவரும் நடைமுறைகள் நேர்மை மற்றும் உங்கள் பாத்திரம் உண்மையான நேர்மை உண்மையான தலைமை பேச்சுக்கள் போன்ற பேச்சுவார்த்தை ஒருவருக்கொருவர் மிகவும் இணைக்கப்பட்ட எவ்வாறாயினும் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ நீங்கள் உங்கள் வெளிப்படையான உணர்வுகளை உண்மையான வழியில் வெளிப்படுத்துகிறீர்கள் you நீங்கள் உங்கள் கருத்துக்களை உண்மையான வழியில் வெளிப்படுத்துகிறீர்கள் எனவே மக்கள் உங்களை நம்பலாம் இப்படி தெரிந்து கொள்ளலாம் என்பது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் நீங்கள் இப்படித்தான் நடந்துகொள்கிறீர்கள் இதுதான் அவர்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்க முடியும் நீங்கள் அடிக்கடி போன்ற உங்களை மாறி மற்றும் அடிக்கடி மாறும் விஷயங்களை செய்து உங்கள் போன்ற வழிகளில் மாறும் என்றால் உங்கள் கருத்துக்களை ஒருவேளை அடிக்கடி உங்கள் சொந்த சுயநலத்திற்காக விரும்ப வரும் நன்மைகள் போன்ற அடிப்படையில் ஒருவேளை நீங்கள் ஒரு உண்மையான நபர் ஒருவேளை உண்மையான எங்காவது காணவில்லை ஒருவேளை நீங்கள் உங்கள் நம்பகத் தன்மையை இழக்க நேரிடும் எனவே நீங்கள் நெறிமுறை மற்றும் தார்மீக தலைமைத்துவத்தைப் பற்றி பேசும்போது செயல்முறைகளின் நியாயத்தைப் பற்றி நாம் பேசுகிறோம் நீங்கள் நெறிமுறைத் தலைமையைப் பற்றி பேசும்போது விஷயங்கள் எவ்வாறு செய்யப்படுகின்றன என்பதைப் பார்க்க நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் செயல்முறைகளை நிறுவனமயமாக்கியது பற்றி பேசுகிறீர்கள் எனவே நீங்கள் சில நிலையான செயல்முறைகளை வகுக்கிறீர்கள் எனவே யாராவது ஒரு குழப்பத்தில் இருந்தால் யாரோ ஒரு குறுக்கு வழியில் அவர்கள் வந்து அந்த விஷயங்களைக் குறிப்பிடலாம் மேலும் இது உங்களை எடுத்துக்காட்டாக வழிநடத்துவதில் கவனம் செலுத்துகிறது நெறிமுறைத் தலைமைத்துவத்தில் நீங்கள் முன்னிலை வகிப்பதைப் போன்ற உதாரணத்தை நீங்கள் யாரையாவது ஏதாவது செய்யச் சொல்வதைப் பின்பற்றச் சொல்கிறீர்கள் என்றால் நீங்களும் அதையே செய்ய வேண்டும் எனவே மற்றவர்கள் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் தார்மீகத் தலைமையைப் பற்றி பேசும்போதெல்லாம் புரிந்துகொள்ள நியாயத்தை நோக்கிய கடமைக்கு வழிகாட்டும் எங்கள் மதிப்புகளின் ஒரு பகுதி இது என்று நாம் காண்கிறோம் அப்படி என்றால் எது சரி எது தவறு என்பதை தேர்வு செய்ய என்னை எதிர்த்துப் போராடுவது தார்மீக பொறுப்பு அது வெவ்வேறு பங்குதாரர்களின் தேர்வாக இருக்கலாம் சுயநலத்திற்கும் அமைப்பின் நலனுக்கும் இடையிலான தேர்வு போன்றது அமைப்பின் குழுக்கள் அமைப்பின் ஆர்வம் அமைப்பின் ஆர்வம் மற்றும் பொதுமக்களின் ஆர்வம் மற்றும் நீங்கள் தார்மீக தலைமையைப் பற்றி பேசும்போது இது மதிப்புகளால் வழிநடத்தப்படுகிறது மேலும் இந்த மதிப்புகள் உங்கள் தனிப்பட்ட மதிப்பாக இருக்கலாம் மேலும் இது உங்கள் தொழில்முறை மதிப்புகளாகவும் இருக்கலாம் இது பொறியியலாளர்களின் தார்மீக தலைமைத்துவ பாணியாகும் இது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் எது சரியானது மற்றும் தவறானது என்பதைப் புரிந்துகொள்ள உதவுகிறது எனவே இது உண்மையில் நீங்கள் தலைமைத்துவ பாணி இழைகளைப் பற்றி விவாதிக்கும்போது நிலைமாற்றத் தலைமை என்பது உங்கள் அமைப்பு எவ்வாறு தோன்ற வேண்டும் அடுத்த சில ஆண்டுகளில் அது என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் உங்கள் குழு உறுப்பினர்களுடன் விஷயங்களைச் செய்வதற்கான உங்கள் செயல்முறைகளை நீங்கள் எவ்வாறு பரிமாறிக்கொள்கிறீர்கள் என்பதுதான் பரிவர்த்தனை தலைமை என்ன என்பதைப் போல மாறுங்கள் நீங்கள் பேசும் போது உண்மையான தலைமையைப் பற்றி பேசும்போது அல்லது நீங்கள் நெறிமுறை தலைமையைப் பேசும்போது தலைமை இந்த கவனம் மற்றும் நீங்கள் நபரை விரும்புகிறீர்கள் உங்கள் பாத்திரத்தின் ஒருமைப்பாடு நீங்கள் உங்கள் சிந்தனை என்று நபரின் நம்பகத்தன்மை உங்கள் மதிப்புகளை செயலாக்குகிறது இது உங்கள் அமைப்பு எவ்வாறு மாற்ற வேண்டும் என்பதைப் பார்க்க உங்களை வழிநடத்துகிறது ஒரு தலைவராக நீங்கள் உங்கள் கருத்துக்களை உங்கள் ஜூனியர்களுடன் இரண்டு வழி பரிவர்த்தனைகளின் ஒரு பகுதியாக பரிமாறிக்கொள்ளப் போகிறீர்கள் எனவே அது செய்ய அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு அல்ல ஆனால் நீங்கள் அவர்களின் தேவைகளை கவனித்து கூட்டாக நீங்கள் அனைவரும் ஒன்றாக எடுத்து அமைப்பு உங்கள் அணி இணைந்து பெரிய முழு சமூகத்தின் சிறந்த வட்டி நிகழ்ச்சி என்று பார்க்க இது எரியும் ஒரு சினெர்ஜி ஆகும் இது உங்கள் தொழில்முறை எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் உருவாகும் ஒரு பிணைப்பாகும் உங்கள் நிறுவனத்தின் எதிர்பார்ப்புகளுக்கும் பெரிய அளவில் பொதுமக்களின் பாதுகாப்பு ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பிற்கு ஒரு தொழில்முறை பொறியாளராக உங்கள் அதிக பொறுப்பும் இன்று இந்த பாடத்திட்டத்தின் பயணம் முழுவதும் பொறியியல் நடைமுறையில் நெறிமுறைகளின் ஒரு முடிவான அமர்வு பொறியியல் ஏன் ஒரு முக்கியமான தொழில்முறை நடைமுறை என்ற கருத்தை நோக்கி நெறிமுறைகள் என்ற கருத்துக்கு மெதுவாக உங்களை அறிமுகப்படுத்தியுள்ளோம் ஒரு தொழில்முறை நபர்களாக பொறியியலாளர்களின் பொறுப்புகள் பொறியியலாளர்களின் மதிப்புகள் தொழில்முறை மதிப்புகள் பொறியாளர் ஒரு குறிப்பிட்ட அமைப்பின் பணியாளராக இருக்கும்போது பொறியாளர் எதிர்கொள்ளக்கூடிய முரண்பட்ட சூழ்நிலைகள் என்ன எனவே அங்கு சங்கடங்களைக் கையாள வேண்டியிருந்தால் தொழில்நுட்பத்தை கையாள்வதில் டிஜிட்டல் உலகைக் கையாள்வதில் அவர்களின் பொறுப்பு என்ன என்பதை அவர்களின் சூழலை நோக்கிய அவர்களின் பொறுப்புகள் என்ன மேலும் அணு போன்ற தொழில்நுட்ப அணுசக்தி தொழில்நுட்பத்தை உள்ளடக்கிய ஒன்றை அவர்கள் வடிவமைக்கிறார்கள் என்றால் அவர்களின் பொறுப்புகள் என்ன என்பதையும் விவாதித்திருக்கலாம் ஜூனியர் இன்ஜினியர் முதல் மேலாளர் வரை ஒரு தலைவர் வரை உங்கள் கேரியர் ஏணி மூலம் உங்கள் நிறுவனத்தில் மேம்படுகிறீர்களா என்பது போன்ற விவாதத்தின் மூலம் உங்களை நகர்த்துவது போல மெதுவாக விவாதத்திற்கு சென்றுள்ளோம் எனவே நீங்கள் ஒரு மேலாளராக பணிபுரியும் போது ஜூனியர் ஊழியராக பணிபுரியும் போது உங்கள் பொறுப்புகள் என்ன நீங்கள் ஒரு தலைவராக பணிபுரியும் போது நீங்களும் உங்களைப் போலவே கருதினோம் போலவே பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் ஒரு ஆலோசகராக செயல்படுகிறீர்கள் என்றால் ஒரு ஆலோசகராக உங்களுக்கு இருக்கும் பொறுப்புகளும் என்ன நீங்கள் அமர்வுகளை அனுபவித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன்உங்கள் வினவல்களுக்கு எங்கள் விரிவான பார்வையை நாம் வழங்க முடிந்தது என்று நம்புகிறோம் இது போன்றது மேலும் அறிய உங்களை ஊக்குவித்திருக்கலாம் இதுதான் கடைசி அமர்வு உங்கள் வினவல்களை மன்றத்தில் வைக்க நாங்கள் உங்களை ஊக்குவிக்க விரும்புகிறோம் இது பதிலளிப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கும் மீண்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அல்லது உங்கள் கருத்துக்களைப் பற்றி விவாதிக்கவும் உங்களிடமிருந்து உங்கள் பார்வைக் கருத்துக்களைப் பெறுங்கள் நாம் மன்றத்தில் தொடர்புகொள்வோம்